செயல்பாட்டு பெருக்கியின் பயன்பாடுகள் டிஃபரன்ஸ்சியேட்டர் மீண்டும் வருக எனவே இந்த குறிப்பிட்ட விரிவுரையின் கடைசி அத்தியாயம் இது நாம் ஓப்பம்பைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் ஓப்பாம்பை பல சர்க்யூட்களாகப் பயன்படுத்துகிறோம் நாம் என்ன பயன்படுத்தினோம் ஓப்பாம்பை ஒரு தலைகீழ் பெருக்கியாகப் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் ஆக பயன்படுத்தினோம் ஓப்பம்பை ஒரு தலைகீழ் அல்லாத பெருக்கியாகப் நான் இன்வடிங்ஆம்ப்ளிபையர் ஆக பயன்படுத்தினோம் ஓப்பம்பை ஒரு கூட்டு பெருக்கியாகப் சம்மிங் ஆம்ப்ளிபையர் ஆக பயன்படுத்தினோம் ஓப்பம்பை ஒரு ஒருங்கிணைப்பானாகப் இண்ட கிரேட்டர் ஆக பயன்படுத்தினோம் இப்போது ஓப்பாம்பை நிச்சயமாக ஒரு டிஃபரண்ட்சீயேட்டராக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் ஓப்பம்பை ஒரு யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் ஆகவும் பயன்படுத்தினோம் நாம் பல சிக்கல்களை தீர்க்க முயற்சித்தோம் அதற்கான தீர்வுகளையும் நாம் கண்டறிந்துள்ளோம் பெரும்பாலும் தியரி வகுப்பில் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்கள் சோதனை வகுப்புகளின் ஒரு பகுதியாகவும் காண்பிப்பேன் எனவே இப்போது நீங்கள் ஸ்லைடை மீண்டும் நோக்கினால் நீங்கள் காண்பது ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டர் எனவே கடைசி அத்தியாயத்தை நீங்கள் பார்த்திருந்தால் அதன் உள்ளமைவு கான்பிகரேஷன் ஒரு இன்டெகிரெட்ருக்கு எதிரானது நினைவில் கொள்ளுங்கள் இண்ட கிரேட்டர் ஐ இங்கே பாருங்கள் மின்தேக்கி கெபாசிட்டர் இங்கே உள்ளது பாருங்கள் எனவே R மற்றும் C இன் நிலையை மாற்றுவதன் மூலம் நான் ஒரு இண்ட கிரேட்டர் மற்றும் டிஃபரன்ஸ் சியேட்டர் சர்க்யூட் ஒன்றை உருவாக்க முடியும் எனவே டிஃபரன்ஸ் சியேட்டர் என்றால் என்ன டிஃபரன்ஸ் சியேட்டர் என்பது ஒரு சர்க்யூட் அதன் வெளியீடு அவுட்புட் நேர் விகிதத்தில் அமைவது அதன் வெளியீடு அவுட்புட் உள்ளீட்டு மின்னழுத்த இன்புட் வோல்டேஜ் எதிர்மறை வேறுபாட்டிற்கு நேர் விகிதமாகும் சரியா டிஃபரன்ஸ் சியேட்டர் என்பது ஒரு சர்க்யூட் ஆகும் அதன் வெளியீடு அவுட்புட் எதிர்மறை வேறுபாடு உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு இன்புட் வோல்டேஜ் நேரத்தை பொறுத்து நேர் விகிதமாகும் எனவே நான் சமன்பாட்டை எழுத விரும்பினால் இப்போது இண்ட கிரேட்டரைப் போல R மற்றும் C வழியாக மின்னோட்டம் கரண்ட் ஒரே மாதிரியாக இருப்பதால் இங்கே என் மின்னோட்டம் கரண்ட் ஒரே மாதிரியாக இருக்கும் இதற்கான தற்போதைய சமன்பாட்டை என்னால் எழுத முடியும் எனவே இங்கிருந்து நான் அதன் மதிப்பைக் காணலாம் இப்போது கொடுக்கப்பட்ட சுற்று சர்க்யூட் க்கு இந்த சர்க்யூட்க்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி டிஃபரன்ஸ் சியேட்டர் சர்க்யூட்களின் வெளியீட்டு அவுட்புட் மின்னழுத்தத்தை வோல்டேஜ் தீர்மானிக்கவும் உள்ளீட்டு மின்னழுத்தம் இன்புட் வோல்டேஜ் 3 5 வோல்ட் மற்றும் நேர மாறிலி டைம் கான்ஸ்டன்ட் 1 5 மில்லி விநாடிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளீட்டு மின்னழுத்தத்தின் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கப்பட்ட மதிப்பு மற்றும் நேர மாறிலியின் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு நான் வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எனவே இது மிகவும் எளிதானது ஏனெனில் எனக்கு சூத்திரம் தெரியும் எனவே நான் Vo இன் மதிப்பை பதிலாக மாற்றினால் R இன் மதிப்பை பதிலாக மாற்றவும் C இன் மாற்று மதிப்பை மாற்றவும் Vin ன் என்னவென்று எனக்கு முன்பே தெரியும் என்றால் வெளியீட்டு மின்னழுத்த அவுட்புட் வோல்டேஜ் Vo ஐ எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் அதை தீர்க்கும்போது நீங்கள் அதன் மதிப்பைப் பெறுவீர்கள் Vo 1 65 sin 100 πt வோல்ட் எனவே ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டரின் உதாரணம் உங்களுக்கு வழங்கப்பட்டால் ஒரு சைன் அலை 1 வோல்ட் உச்சநிலை முதல் உச்சம் வரை 1000 ஹெர்ட்ஸில் ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டு வழங்கப்பட்டால் பின்வரும் விவரக்குறிப்புடன் ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டருக்குப் பயன்படுத்தப்படுகிறது RF வழங்கப்படுகிறது C1 வழங்கப்படுகிறது வெளியீட்டு அவுட்புட் அலைவடிவத்தைக் வேவ் பார்ம் கண்டுபிடி வெளியீட்டு அலைவடிவத்தைக் வேவ் பார்ம் கண்டறியவும் எனவே நான் ஒரு சைன் அலை 1 வோல்ட் உச்சநிலை முதல் உச்சம் வரை பீக் டு பீக் 1000 ஹெர்ட்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டருக்கு பயன்படுத்தினால் ஆர் எஃப் இன் மதிப்பு என்னவென்று எனக்குத் தெரியும் சி1 இன் மதிப்பு என்னவென்று எனக்குத் தெரியும் வெளியீட்டு அவுட்புட் அலைவடிவத்தைக் வேவ் பார்ம் கண்டறியவும் எனவே இந்த மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது Vin sin அலை சரியா சைன் அலை 1 வோல்ட் அதனால் எனவே மின்னழுத்த வோல்டேஜ் வேறுபாட்டின் வெளியீடு அவுட்புட் இந்த மதிப்பால் வழங்கப்படுகிறது நான் இந்த மதிப்பைப் பயன்படுத்தினால் அதைக் கண்டுபிடிப்பேன் எனவே வெளியீட்டு அவுட்புட் அலைவடிவங்கள் வேவ் பார்ம் இங்கே சரியாகக் காட்டப்படுவது போல் தெரிகிறது எனவே வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கான அவுட்புட் வோல்டேஜ் இந்த சூத்திரம் உங்களிடம் இருந்தால் உங்கள் வெளியீட்டு அவுட்புட் அலைவடிவம் வேவ் பார்ம் இதுதான் எனவே வேறுபாட்டு உள்ளீட்டில் இன்புட் வெவ்வேறு அலைவடிவங்களைப் வேவ் பார்ம் பயன்படுத்துவதன் மூலம் வெவ்வேறு மின்னழுத்தங்களைப் வோல்டேஜ்களைப் பயன்படுத்துவதன் மூலம் மீண்டும் பார்ப்போம் வேறுபாட்டு வெளியீட்டில் அவுட்புட் வெவ்வேறு அலைவடிவங்களை வேவ் பார்ம் எவ்வாறு பெறுவது என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் பார்த்தது என்னவென்றால் ஓப்பம்பை ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டராகக் கண்டோம் பின்னர் செயல்பாட்டு ஒப்ரேஷனல் பெருக்கியின் ஆம்ப்ளிபையர் உதாரணத்தை ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டராகக் கண்டோம் எனவே அடுத்த விரிவுரையில் ஓப்பம்பை ஒரு வடிகட்டியாகப் பில்டராக பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம் எனவே இப்போது ஓப்பாம்பை பல பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தலாம் மற்றும் அதன் பயன்பாட்டில் ஒன்று வடிகட்டி பில்டர் ஆகும் எனவே வடிப்பான்களை பில்டர் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இதேபோன்ற பில்டர் சர்க்யூட்கள் மற்றும் இந்த வகையான ஆம்ப்ளிபையர் சர்க்யூட்கள் இது ஒரு தலைகீழ் இன்வடிங் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் இண்ட கிரேட்டர் டிஃபரன்ஸ் சியேட்டர் சம்மிங் ஆம்ப்ளிபையர் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் என இருந்தாலும் அந்த சர்க்யூட்களை நாம் பிரெட்போர்டில் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அல்லது சிமுலிங்க் எனப்படும் மென்பொருளையும் சாஃப்ட்வேர் யும் நாம் பார்ப்போம் மேலும் உருவகப்படுத்துதலை எவ்வாறு சரியாகச் செய்ய முடியும் என்பதை நாம் எவ்வாறு செய்வோம் என்று பார்ப்போம் இதனால் நீங்கள் எந்த வகையான உபகரணங்களைப் பயன்படுத்தலாம் எப்படி நீங்கள் செயல்பாட்டு பெருக்கியைப் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஐ பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் வடிவமைக்க முடியும் எனவே அதுவரை ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டர் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஒரு டிஃபரன்ஸ் சியேட்டருக்கான சிக்கலை நாம் எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் மீண்டும் பார்ப்பீர்கள் பின்னர் அடுத்த வகுப்பில் அடுத்த விரிவுரையில் ஓப்பம்பை எவ்வாறு பில்டராகப் பயன்படுத்தலாம் அது ஒரு பாசிவ் பில்டர் வடிப்பானா அல்லது அது ஆக்டிவ் பில்டராக இருந்தாலும் பல வகையான பில்டர் களும் உள்ளன நாம் அடுத்த விரிவுரையில் விவாதிக்கப் போகிறோம் எனவே அதுவரை நீங்கள் முழு விரிவுரையும் பாருங்கள் அப்பொழுது ஓப்பம்பை ஒரு ஆம்ப்ளிபையராக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனவே அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்த விரிவுரையில் நான் உங்களைப் பார்ப்பேன்